மதிய வணக்கம் இப்பொழுது மற்றொரு வகை ப்ராஜெக்ட் மதிப்பீட்டு நுட்பத்தை எடுத்துக்கொள்வோம் இது ஹால்ஸ்டெட்டின் Halstead's மென்பொருள் அறிவியல் மேலும் இது ஒரு பகுப்பாய்வு மதிப்பீட்டு நுட்பமாகும் இப்பொழுது நாம் ப்ராஜெக்ட் மதிப்பீட்டு நுட்பத்தைத் தொடங்கிய நேரத்தில் 3 முக்கிய பிரிவுகளில் சோதனை மதிப்பீட்டு நுட்பங்கள் உள்ளன என்பதை அறிவோம் நம்பர் ஒன் அனுபவ மதிப்பீடு பின்னர் ஹியூரிஸ்டிக் மதிப்பீடு மற்றும் பகுப்பாய்வு மதிப்பீடு ஆகும் இவற்றில் அனுபவ மதிப்பீடு மற்றும் ஹியூரிஸ்டிக் மதிப்பீடு பற்றி நாம் ஏற்கனவே விவாதித்தோம் பொதுவாக அனுபவ மதிப்பீடு ப்ராஜெக்ட் அளவுருக்களில் படித்த யூகத்தை உருவாக்குவதை அடிப்படையாகக் கொண்டது ஒரு ப்ராஜெக்ட் அளவுருவில் ஒரு ப்ராஜெக்டில் அளவு முதலிய வெவ்வேறு அளவுருக்கள் உள்ளன அனுபவ மதிப்பீட்டில் முதலில் ப்ராஜெக்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட் அளவுருக்கள் பற்றி படித்த யூகத்தை மேற்கொள்கிறார் பின்னர் படிப்படியாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்கிறார்கள் பின்னர் எஃபர்ட் மற்றும் செலவுகள் போன்ற பல்வேறு அளவுருக்கள் என்னவென்று மதிப்பிடுகிறார்கள் எனவே இங்கே அடிப்படையில் இந்த நுட்பம் வெவ்வேறு ப்ராஜெக்ட் அளவுருக்கள் ஆரம்பத்தில் படித்த யூகத்தை அடிப்படையாகக் கொண்டது பின்னர் அவை மற்ற அளவுருக்கள் என்ன என்பதைக் கணக்கிட்டு சுத்தமாக்குகின்றன எனவே நிபுணர் தீர்ப்பு நுட்பம் மற்றும் டெல்ஃபி நுட்பம் ஆகியன அனுபவ மதிப்பீட்டு நுட்பங்களின் எடுத்துக்காட்டுகள் ஆகும் முந்தைய வகுப்புகளில் நிபுணர் தீர்ப்பு நுட்பம் மற்றும் டெல்ஃபி நுட்பம் குறித்து நாம் ஏற்கனவே விவாதித்தோம் அடுத்த வகை ஹியூரிஸ்டிக் மதிப்பீடு ஆகும் இந்த நுட்பம் வெவ்வேறு ப்ராஜெக்ட் அளவுருக்களில் இருக்கும் உறவை சில கணித எக்ஸ்பிரஷன்களை பயன்படுத்தி திருப்திகரமாக வடிவமைக்க முடியும் என்று கருதுகிறது எனவே இந்த மதிப்பீட்டு நுட்பம் வெவ்வேறு ப்ராஜெக்ட் அளவுருக்களில் அவை என்னென்ன உறவுகள் உள்ளன மற்றும் அவை எப்படிப்பட்ட மாதிரியை கொண்டுள்ளது என்பதை அடிப்படையாகக் கொண்டது அவை சில பொருத்தமான எண்கணிதக் எக்ஸ்பிரஷன்களை பயன்படுத்தி வெளிப்படுத்தப்படலாம் சில பெருக்கிகள் அல்லது செலவு இயக்கிகளைப் பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை தூய்மையாக்கி துல்லியமான மதிப்பீடுகளைப் பெறுவதற்கு செம்மைப்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக கோகோமோ மாதிரிகள் அடிப்படை கோகோமோ இடைநிலை கோகோமோ முழுமையான கோகோமோ அல்லது விரிவான கோகோமோ மற்றும் கோகோமோ 2 போன்ற பல்வேறு வகையான கோகோமோ மாதிரிகளை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தையும் முந்தைய வகுப்புகளில் நாம் பார்த்திருக்கிறோம் அடுத்த வகை பகுப்பாய்வு மதிப்பீடு பகுப்பாய்வு மதிப்பீடு பின்வரும் கருத்தை அடிப்படையாகக் கொண்டது இந்த நுட்பத்தில் ப்ராஜெக்ட் மேலாளர் சில அடிப்படை அனுமானங்களுடன் எவ்வாறு தொடங்குவது என்பது பற்றிய தேவையான முடிவுகளை அவர் எடுக்கிறார் எனவே எதைப் பற்றிய அனுமானங்கள் ஒரு ப்ராஜெக்ட் அளவுருக்கள் வேறுபட்டவை பற்றிய அனுமானங்கள் எனவே அடிப்படையில் இங்கே எஃபர்ட் கள் மற்றும் அளவு போன்ற அளவுருக்கள் அல்லது நிரல் தொகுதி முதலியன பற்றி என்ன சொல்ல முடியும் அவை வெவ்வேறு ப்ராஜெக்ட் அளவுருக்கள் தொடர்பான சில அடிப்படை அனுமானங்களுடன் தொடங்கி பெறப்படுகின்றன ஆனால் நாம் ஏற்கனவே பார்த்த அனுபவ மற்றும் ஹியூரிஸ்டிக் நுட்பங்களைப் போலல்லாமல் பகுப்பாய்வு நுட்பங்களில் சில அறிவியல் அடிப்படைகளைக் கொண்டுள்ளன எனவே இந்த நுட்பங்கள் சில அறிவியல் அடிப்படைகளைக் கொண்டுள்ளன இந்த அனுமானங்கள் தெளிவற்ற அனுமானங்கள் அல்ல எனவே என்னென்ன அனுமானங்கள் அல்லது வெவ்வேறு சமன்பாடுகள் அல்லது இந்த நுட்பங்களில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு முறைகளில் சில விஞ்ஞான அடிப்படைகளைக் கொண்டுள்ள பகுப்பாய்வு மதிப்பீட்டு நுட்பங்களின் கீழ் இதுபோன்ற ஒரு எடுத்துக்காட்டு வருவதை பார்த்தீர்கள் இது ஹால்ஸ்டெட்டின் மென்பொருள் அறிவியல் Halstead's software science எனப்படும் எனவே ஹால்ஸ்டெட்டின் மென்பொருள் அறிவியல் எவ்வாறு வெவ்வேறு ப்ராஜெக்ட் அளவுருக்களின் மதிப்பீட்டிற்கு பயன்படுத்தப்படலாம் என்பது பற்றி இன்று நாம் விவாதிப்போம் மென்பொருள் பராமரிப்பு எஃபர்ட் ஐ மதிப்பிடுவதற்கு ஹால்ஸ்டெட்டின் மென்பொருள் அறிவியல் பயனுள்ளதாக இருக்கும் மென்பொருள் செயல்படுத்துதலுக்கு வந்த பிறகு அது பயன்படுத்தப்படும் பிறகு பயன்பாட்டுக்கு அடுத்த கட்டம் பராமரிப்பு கட்டமாகும் எனவே பராமரிப்பின் போது எவ்வளவு எஃபர்ட் தேவைப்படும் அதிக எஃபர்ட் செய்யப்பட வேண்டும் எனவே ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியலைப் பயன்படுத்துவதன் மூலம் அந்த விஷயங்களை எளிதாக மதிப்பிட முடியும் எனவே குறிப்பாக ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியல் மென்பொருள் பராமரிப்பு முயற்சிகளை மதிப்பிடுவதற்கு மிகவும் பொருத்தமானது மென்பொருள் பராமரிப்பு முயற்சியைப் பொருத்தவரை இந்த நுட்பம் அனுபவ மற்றும் ஹியூரிஸ்டிக் நுட்பங்களை விட சிறந்தது எனவே மென்பொருள் பராமரிப்பு எஃபர்ட் ஐ பொருத்தவரை இது சிறந்த முடிவுகளைத் தருகிறது எஃபர்ட் மற்றும் செலவு போன்ற பல்வேறு அளவுருக்களை இது மிகவும் துல்லியமாக மதிப்பிடுகிறது அனுபவ மற்றும் ஹியூரிஸ்டிக் நுட்பங்களை நாம் கண்டறிய முந்தைய இரண்டு நுட்பங்களை விட இது சிறந்த முடிவுகளை தருகிறது ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியல் என்பது ஒரு ப்ராஜெக்டின் வெவ்வேறு அளவுருக்களை மதிப்பிடுவதற்கான ஒரு பகுப்பாய்வு நுட்பமாகும் அதாவது அளவு உருவாக்கப்படும் எஃபர்ட் உருவாக்கப்படும் நேரம் நிரல் அளவு மற்றும் பல விஷயங்கள் போன்ற அளவுருக்களை மதிப்பிட பயன்படுத்தலாம் ஹால்ஸ்டெட் எஃபர்ட் செலவு போன்றவற்றை மதிப்பிடுவதற்கு சில பழமையான நிரல் அளவுருக்களைப் பயன்படுத்தினார் என்ன பழமையான நிரல் அளவுருக்களை மதிப்பீட்டு நோக்கத்திற்காக அவர் பயன்படுத்தினார் அவர் இரண்டு முக்கியமானவற்றைப் பயன்படுத்தினார் அவை பழமையான நிரல் அளவுருக்கள் ஒன்று ஆபரேட்டர்களின் எண்ணிக்கை இரண்டு ஆபரெண்டுகளின் எண்ணிக்கை எனவே ஆபரேட்டர்களின் எண்ணிக்கை மற்றும் ஆபரெண்டுகளின் எண்ணிக்கையைப் பயன்படுத்துவதன் மூலம் எந்தவொரு மேனேஜரும் நிரல் மேனேஜரும் ஒவ்வொரு ப்ராஜெக்டிற்கும் சில அளவுருக்களை மதிப்பிட முடியும் எனவே என்ன அளவுருக்களை மதிப்பிட முடியும் பின்வரும் அளவுருக்களை மதிப்பிடலாம் ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியலைப் பயன்படுத்தி ஒட்டுமொத்த நிரல் நீளம் சாத்தியமான குறைந்தபட்ச தொகுதி நிரலின் உண்மையான அளவு நிரலின் மொழி நிலை நிரலை உருவாக்க செலவிடப்படும் எஃபர்ட் மற்றும் இறுதியாக அந்த ப்ராஜெக்ட்டை உருவாக்க எவ்வளவு உருவாக்க நேரம் தேவைப்படும் ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான எக்ஸ்பிரஷன்களை பெறலாம் எனவே ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியல் வழங்குகிறது அல்லது ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியலைப் பயன்படுத்துவதன் மூலம் இந்த அளவுருக்களை மதிப்பிட்டு அளவுருக்களுக்கான எக்ஸ்பிரஷனை நாம் பெறலாம் இப்பொழுது மென்பொருளில் ஹால்ஸ்டெட்டின் Halstead's மென்பொருள் அறிவியல் எவ்வாறு செயல்படுகிறது என்பதைப் பார்ப்போம் கொடுக்கப்பட்ட நிரலுக்கு η1 என்பது நிரலில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட ஆபரேட்டர்களின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் η2 நிரலில் பயன்படுத்தப்படும் தனித்துவமான ஆபரெண்டுகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் N1 நிரலில் பயன்படுத்தப்படும் மொத்த ஆபரேட்டர்களின் எண்ணிக்கையாக இருக்கு வேண்டும் மற்றும் N2 நிரலில் பயன்படுத்தப்படும் மொத்த ஆபரெண்டுகளின் எண்ணிக்கை எனவே அடிப்படையில் η1 மற்றும் η2 ஆகியவை தனித்துவமான ஆபரெண்டுகளின் கீழ் தனித்துவமான ஆபரேட்டர்கள் அதேசமயம் N1 மற்றும் N2 இவை நிரலில் பயன்படுத்தப்படும் மொத்த ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் எண்ணிக்கை இவற்றின் மூலம் முந்தைய ஸ்லைடில் நாம் பார்த்த ஒட்டுமொத்த நிரல் நீளம் சாத்தியமான குறைந்தபட்ச தொகுப்பு உண்மையான தொகுப்பு மொழி நிலை எஃபர்ட் மற்றும் உருவாக்கப்படும் நேரம் மற்றும் பல அளவுருக்களுக்கான எக்ஸ்பிரஷன்களை நாம் பெறலாம் இப்பொழுது இந்த சொற்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் எவ்வாறு மதிப்பிடலாம் தொகுதி மற்றும் நிரல் நீளம் போன்ற விரும்பிய அளவுருக்களுக்கான எக்ஸ்பிரஷன்களை எவ்வாறு பெறலாம் என்பதைப் பார்ப்போம் எக்ஸ்பிரஷன்களை பெறும் முன் தனித்துவமான ஆபரெண்டுகள் தனித்துவமான ஆபரேட்டர்கள் போன்றவற்றை அடையாளம் காண உதவும் சில வழிகாட்டுதல்களை முதலில் பார்ப்போம் இவை ஆபரேட்டர்களை அடையாளம் காண பயன்படுத்தக்கூடிய வழிகாட்டுதல்கள் பொதுவாக அசைன்மென்ட் ஆபரேட்டர்கள் எண்கணித ஆபரேட்டர்கள் மற்றும் தர்க்கரீதியான ஆபரேட்டர்கள் ஆகியவை ஆபரேட்டர்களாக எண்ணப்படும் என கூறப்படுகிறது எனவே இதுபோன்ற அனைத்து அசைன்மென்ட் ஆபரேட்டர்கள் பிளஸ் மைனஸ் முதலியன போன்ற எண்கணித ஆபரேட்டர்கள் மற்றும் தர்க்கரீதியான ஆபரேட்டர்கள் போன்றவை பயன்படுத்தப்படலாம் அவை வழக்கமாக ஆபரேட்டர்களாக கணக்கிடப்படுகின்றன இதேபோல் எண்கணித எக்ஸ்பிரஷன் பிறை வளை இருக்கும் ஒரு ஜோடி பிறை வளை மற்றும் ஒரு பிளாக் தொடக்க மற்றும் இறுதி ஜோடி ஒற்றை ஆபரேட்டர்களாக கருதப்படுகின்றன எனவே ஒரு ஜோடி பிறை வளை அல்லது ஒரு தொடக்க முடிவுத் பிளாக் உடன் தொடங்கும் ஒரு பிளாக் இருந்தால் அதுவும் மன்னிக்கவும் தொடக்கத் பிளாக் மற்றும் இறுதி பிளாக் ஜோடி ஆகியவை இரண்டு ஆபரேட்டர்கள் அல்ல ஒற்றை ஆபரேட்டர்களாக கருதப்படும் இதேபோல் நாம் லேபிள்களைப் பயன்படுத்தினால் ஒரு லேபிள் ஒரு ஆபரேட்டர் லேபிளாகவும் கருதப்படுகிறது இது GOTO ஸ்டேட்மென்ட் இலக்காகப் பயன்படுத்தப்பட்டால் அது ஒரு ஆபரேட்டராக கருதப்படுகிறது எனவே GOTO அறிக்கையைப் பயன்படுத்தினால் மற்றும் இலக்கு பெயரிடப்பட்டதாக இருந்தால் லேபிளும் ஒரு ஆபரேட்டராகக் கருதப்படுகிறது இஃப் தென் எல்ஸ் எண்டிஃப் மற்றும் வைல் டு டு வைல் மற்றும் கட்டமைப்புகள் ஒற்றை ஆபரேட்டர்களாக கருதப்படுகின்றன ஸ்டேட்மென்ட் டெர்மினேஷன் ஆபரேட்டர் என்பது ஒரு வரிசை நாம் அரைக்காற்புள்ளியைப் பயன்படுத்தினால் ஸ்டேட்மென்ட் டெர்மினேட்டர் போன்ற ஒரு வரிசை ஆபரேட்டர்கள் C நிரல்கள் போன்றவற்றில் பார்த்திருக்கலாம் இது ஒரு அரைக்காற்புள்ளியுடன் முடிவடையும் இந்த ஸ்டேட்மென்ட் அரைக்காற்புள்ளியுடன் முடிவடையும் எனவே இங்கே அரைப்புள்ளி ஆபரேட்டர் ஒரு ஒற்றை ஆபரேட்டராக கருதப்படுகிறது ஒரு பங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட் இல் பங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் இல் பங்க்ஷன் நேம் ஒரு ஆபரேட்டராக கருதப்படுகிறது பங்க்ஷன் ஐ அழைக்கும் போதெல்லாம் அது ஒரு பங்க்ஷன் ஐ தூண்டும் மேலும் பங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்டில் பங்க்ஷன் நேம் ஒரு ஆபரேட்டராகக் கருதப்படும் சப்ரூட்டீன் டிக்கிளரேஷன் மற்றும் வேரியபிள் டிக்கிளரேஷன் ஆகியவை ஆபரெண்டுகளை உள்ளடக்கியது எனவே ஆபரேட்டர்களுக்கான சில வழிகாட்டுதல்களைப் பார்த்தோம் எனவே சப்ரூட்டீன் டிக்கிளரேஷன் பண்ணும்போது சப்ரூட்டீன் டிக்கிளரேஷன் மற்றும் வேரியபிள் டிக்கிளரேஷன் ஆபரெண்டுகளை உள்ளடக்கியது பங்க்ஷன் டெபினிஷன் இல் பங்க்ஷன் நேம் ஒரு ஆபரேட்டராக கணக்கிடப்படவில்லை பங்க்ஷன் கால் இல் ஆர்கியூமென்ட்ஸ் ஆபரெண்டுகளாக கருதப்படுகின்றன எனவே பங்க்ஷன் கால் இல் ஆர்கியூமென்ட்ஸ் போடப்பட்டால் பங்க்ஷன் கால் மற்றும் ஆர்கியூமென்ட்ஸ் ஆபரெண்டுகளாக கருதப்படுகின்றன இருப்பினும் பங்க்ஷன் டிக்கிளரேஷன் ஸ்டேட்மெண்டில் பராமீட்டர் பட்டியல் ஆபரெண்டுகளாக கருதப்படாது பங்க்ஷன் டிக்கிளரேஷன் செய்யும்போது பங்க்ஷன் டிக்கிளரேஷன் இல் பராமீட்டர் பட்டியல் இருந்தால் அது ஆபரெண்டுகளாக கருதப்படுவதில்லை C ஒரு பொதுவான நிரலாக்க மொழி C நிரலாக்க மொழியில் சாத்தியமான ஆபரேட்டர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் எனவே இவை சாத்தியமான ஆபரேட்டர்கள் இந்த ஆபரேட்டர் எடுத்துக்காட்டுகள் அனைத்தும் C இல் செல்லுபடியாகும் ஆபரேட்டர்கள் மேலும் ஹால்ஸ்டெட்டின் மென்பொருள் அறிவியல் சம்பந்தப்பட்டது எனவே ஆபரேட்டர்கள் என்பவை எக்ஸ்பிரஷனில் பயன்படுத்தப்படும் மாறிகள் மற்றும் ஆபரெண்டுகளை கருத்தில் கொள்ளுங்கள் ஆபரெண்டுகள் என்பன மாறிலிகள் ஆபரெண்டுகளை வரையறுப்போம் ஒரு எக்ஸ்பிரஷனில் ஆபரெண்டுகள் என்பது மாறிகள் மற்றும் ஆபரேட்டர்களில் பயன்படுத்தப்படும் மாறிலிகள் மாறிகள் மற்றும் மாறிலிகள் ஒரு எக்ஸ்பிரஷனில் ஆபரெண்டுகளாக ஆபரேட்டர்கள் உடன் பயன்படுத்தப்படுகின்றன அவை அதை ஆபரெண்டுகளாகக் கருதுகின்றன அறிவிப்புகளில் தோன்றும் மாறி பெயர்கள் ஆபரெண்டுகளாக கருதப்படுவதில்லை என்பதை நினைவில் கொள்க அறிவிப்புகளில் சில மாறி பெயர்களைப் பயன்படுத்தினால் அவை ஆபரெண்டுகளாக கருதப்படுவதில்லை எனவே ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளை அடையாளம் காண நாம் வழங்கிய வழிகாட்டுதல்கள் இவை ஆகும் இப்பொழுது இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஒரு சிறிய எக்ஸ்பிரஷன் ஐ எடுத்துக் கொள்ளுவோம் எடுக்கப்பட்ட எக்ஸ்பிரஷன் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த எடுத்துக்காட்டில் a மற்றும் b ஆகியவை ஆபரெண்டுகள் என்பதைக் காணலாம் அதே சமயம் ஆம்பர்சண்ட் அடையாளம் மற்றும் அரைப்புள்ளி இவை ஆபரேட்டர்கள் ஆகும் இதேபோல் ஒரு செயல்பாடு அழைப்பு அறிக்கை இருந்தால் func ab இந்த பங்க்ஷன் இல் இந்த பங்க்ஷன் பெயர் ஃபங்க் பின்னர் கமா a மற்றும் b இடையே உள்ளது மற்றும் இந்த அரைப்புள்ளி ஆபரேட்டர் இவை ஆபரேட்டர்களாக கருதப்படுகின்றன அதேசமயம் மாறிகள் a மற்றும் b ஆகியவை ஆபரெண்டுகளாக கருதப்படுகின்றன இந்த வழியில் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டால் ஆபரேட்டர்களை எளிதில் அடையாளம் காணலாம் மற்றும் தொகுதி எஃபர்ட் மற்றும் நேரம் போன்றவற்றிற்கான எக்ஸ்பிரஷன் ஐ பெறுவதற்கு இது உதவும் இப்பொழுது நீளம் மற்றும் சொற்களஞ்சியம் எனப்படும் முக்கியமான இரண்டு விஷயங்களை வரையறுப்போம் ஒரு நிரலின் நீளம் ஹால்ஸ்டெட்டால் வரையறுக்கப்படுகிறது இது நிரலில் உள்ள அனைத்து ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் மொத்த பயன்பாட்டை அளவிடுகிறது சரி ஒரு நிரலின் நீளம் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது ஹால்ஸ்டெட்டால் வரையறுக்கப்பட்ட ஒரு நிரலின் நீளம் அது என்ன செய்யும் அது என்ன செய்யும் இது ஒரு நிரலில் உள்ள அனைத்து ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் மொத்த பயன்பாட்டை அளவிடுகிறது எனவே நாம் முன்பு N1 N2 மற்றும் η1 η2 ஐ எடுத்துள்ளோம் தயவுசெய்து நான் மீண்டும் நினைவு கூர்கிறேன் η1 என்றால் என்ன η1 நிரலில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட ஆபரேட்டர்களின் எண்ணிக்கையாகவும் η 2 நிரலில் பயன்படுத்தப்படும் தனித்துவமான ஆபரெண்டுகளின் எண்ணிக்கையாகவும் N1 மொத்த ஆபரேட்டர்களின் எண்ணிக்கையாகவும் இந்த N1 ப்ரோக்ராமில் பயன்படுத்தப்படுகிற மொத்த ஆபரேட்டர்களின் எண்ணிக்கையாகவும் இருக்கும் அதேசமயம் ப்ரோக்ராமில் பயன்படுத்தப்படும் மொத்த ஆபரெண்டுகளின் எண்ணிக்கையாக N2 இருக்கும் எனவே இதன் மூலம் நாம் எளிதாகச் செய்யலாம் மற்றும் ஆபரெண்டுகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பது ஆபரெண்டுகள் மற்றும் ஆபரேட்டர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதற்கான வழிகாட்டுதல்களைக் கண்டோம் இந்த N 1 மற்றும் N 2 ஐப் பயன்படுத்துவதன் மூலம் நீளத்தை வரையறுக்க முடியும் என்பதை நாம் காணலாம் எனவே நீளம் சமன்பாடு NN1N2 ஹால்ஸ்டெட்டின் வரையறையின்படி ஒரு நிரலின் நீளம் வரையறுக்கப்படுகிறது அல்லது இது அனைத்து ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் மொத்த பயன்பாட்டை அளவிடுகிறது ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளை கூட்டினால் இதை கொடுக்கும் எனவே N என்பது N 1 கூட்டல் N 2 க்கு சமம் ப்ரோக்ராமில் பயன்படுத்தப்படும் நிரல் சொற்களஞ்சியம் தனிப்பட்ட ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் எண்ணிக்கையாக வரையறுக்கப்படுகிறது இது மொத்த ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகள் இல்லை இது நிரலில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் எண்ணிக்கை என வரையறுக்கப்படுகிறது எனவே நிரல் சொல்லகராதி η க்கு சமம் η η1 η2 அதாவது நிரலில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட ஆபரேட்டர்கள் மற்றும் நிரலில் பயன்படுத்தப்படும் தனிப்பட்ட ஆபரெண்டுகளின் எண்ணிக்கை எனவே இந்த வழியில் ஹால்ஸ்டெட்டின் மென்பொருள் அறிவியலைப் பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்கான நீளம் மற்றும் சொற்களஞ்சியத்தை மதிப்பிட முடியும் என்பதை நாம் வரையறுக்கலாம் அடுத்த அளவுரு நிரல் தொகுதி நிரல் அளவை எவ்வாறு வரையறுக்கிறோம் ஒரு நிரலின் நீளம் ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் தேர்வு எது சரி என்பதைப் பொறுத்தது ஒரு நிரலின் நீளம் அது நிரலில் பயன்படுத்தப்படும் ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் தேர்வைப் பொறுத்தது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அதே நிரலாக்க சிக்கலுக்கு நீளம் நிரலாக்க பாணியைப் பொறுத்தது ஏனென்றால் வெவ்வேறு புரோகிராமர்கள் வெவ்வேறு பாணிகளைப் பயன்படுத்தி நிரல்களை எழுதுவார்கள் எனவே அதே சிக்கலுக்கு அதே ப்ராஜெக்டிற்கு அதே நிரலாக்க சிக்கலுக்கு நீளம் புரோகிராமர் தேர்ந்தெடுத்த நிரலாக்க பாணியைப் பொறுத்தது வெவ்வேறு நிரலாக்க மொழிகள் பயன்படுத்தப்படும்போது சார்பு நிலை அடிப்படையில் அதே சிக்கலுக்கு வெவ்வேறு அளவுகளை உருவாக்கும் எனவே வெவ்வேறு நிரலாக்க மொழிகள் பயன்படுத்தப்படும்போது குறியீடு ஒரே மாதிரியாக இருந்தாலும் அது வெவ்வேறு நடவடிக்கைகளை உருவாக்கும் நீளத்திற்கும் வெவ்வேறு மதிப்புகள் இருக்கும் வெவ்வேறு நிரலாக்க மொழிகள் வெவ்வேறு புரோகிராமர்களால் அதே சிக்கலுக்கு பயன்படுத்தப்படும்போது சார்பு நிலை அடிப்படையில் வெவ்வேறு அளவுகளை உருவாக்கும் எனவே நிரல் அளவை வெளிப்படுத்தும் போது பயன்படுத்தப்படும் நிரலாக்க மொழி சரி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே நிரல் அளவை வெளிப்படுத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும் அதைப் பயன்படுத்தும் நிரலாக்க மொழியை கவனத்தில் கொள்ள வேண்டும் நிரல் தொகுதி பொதுவாக V என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது VNlog2η N என்பதை ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் N இன் மொத்த எண்ணிக்கை V என்பது நாம் சொல்லும் நிரல் தொகுதி மற்றும் N என்பது N1 பிளஸ் N 2 என்று பார்த்தோம் η என்பது மொத்த ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் எண்ணிக்கை இது η1 பிளஸ் η2 க்கு சமமாக இருக்கும் இது மொத்த எண்ணிக்கையிலான ஆபரேட்டர்கள் மற்றும் ஆபரெண்டுகளின் தனித்துவமான எண்ணிக்கை எனவே நிரல் தொகுதி V என்ற வார்த்தையால் குறிப்பிடப்படுகிறது இது N பெருக்கல் log 2 η க்கு சமம் பின்னால் உள்ளுணர்வாக உள்ள யோசனை என்னவென்றால் நிரல் தொகுதி V என்பது நிரலை குறியாக்க தேவையான குறைந்தபட்ச பிட்கள் ஆகும் எனவே V ஆல் குறிப்பிடப்பட்ட நிரலை குறியாக்கத் தேவையான குறைந்தபட்ச பிட்களின் எண்ணிக்கை என்ன எனவே வேறுபட்ட அடையாளங்காட்டிகளை η மூலம் தனித்தனியாகக் குறிக்க நமக்கு என்ன தேவை எங்களுக்கு குறைந்தபட்சம் log 2 η எண்ணிக்கையிலான பிட்கள் தேவை அங்கு η என்பது நிரல் சொல்லகராதி எனவே தொகுதி V இது எதைக் குறிக்கிறது பயன்படுத்தப்படும் நிரலாக்க மொழியின் விளைவை தோராயமாக ஈடுசெய்வதன் மூலம் நிரலின் அளவு கிடைக்கும் எனவே பயன்படுத்தப்படும் நிரலாக்க மொழியின் விளைவை ஈடுசெய்ய நாம் வெவ்வேறு நிரலாக்க மொழிகளைப் பயன்படுத்துகிறோம் என்றால் நிரலின் அளவைக் குறிக்கும் V ஐ நாம் பயன்படுத்தலாம் ஆகையால் தொகுதி V இது வெவ்வேறு நிரலாக்க மொழிகளின் விளைவை ஏறக்குறைய ஈடுசெய்வதன் மூலம் நிரலின் அளவைக் குறிக்கிறது நாம் விவாதிக்க வேண்டிய அடுத்த சொல் நிரல் சாத்தியமான குறைந்தபட்ச தொகுதி நாம் ஏற்கனவே எளிய தொகுதியைக் கண்டோம் இப்பொழுது குறைந்தபட்ச அளவு V எனக் குறிக்கப்படுகிறது இது சாத்தியமான குறைந்தபட்ச தொகுதி இது ஒரு ப்ராஜெக்டை குறியிடக்கூடிய மிகச் சுருக்கமான நிரலின் அளவாக வரையறுக்கப்படுகிறது எனவே ஒரு நிரலை குறியிடக்கூடிய மிக சுருக்கமான நிரலின் அளவு V இல் குறிப்பிடப்படுகிறது அல்லது இது சாத்தியமான குறைந்தபட்ச தொகுதி என அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக குறைந்தபட்ச தொகுதி எப்பொழுது பெறப்படுகிறது என்பதைப் பார்ப்போம் ஒற்றை சோர்ஸ் குறியீடு வழிமுறையைப் பயன்படுத்தி நிரலை வெளிப்படுத்தும்போது குறைந்தபட்ச அளவு பெறப்படுகிறது ஒரு பங்க்ஷன் அது சிறிய பங்க்ஷன் foo ஒரு ஒற்றை குறியீடு சோர்ஸ் குறியீடு இன்ஸ்டிரக்ஷன் என்று நாம் சொல்வது போலவே பெறப்பட்ட குறைந்தபட்ச தொகுதி ஏனெனில் ஒரு சோர்ஸ் குறியீடு வழிமுறையைப் பயன்படுத்தி நிரலை வெளிப்படுத்த முடியும் எடுத்துக்காட்டாக ஒரு பங்க்ஷன் கால் foo போன்றது இது இங்கே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டுமே கொண்டுள்ளது எனவே ஒரு வழிமுறை அது உள்ளீடுகள் மற்றும் வெளியீட்டு தரவுகளில் இயங்குகிறது என்றால் d1 d2 மற்றும் dn எனலாம் எனவே உள்ளீடு மற்றும் வெளியீட்டு தரவுகளில் ஒரு வழிமுறை இயங்கினால் ஒரு வழிமுறை படிவம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் d1 d2 dn மற்றும் பல மேலும் η1 என்பது 2 மற்றும் η2 என்பது n க்கு சமமாக இருக்கும் எனவே குறைந்தபட்ச எண்ணிக்கையில் மன்னிக்கவும் ஆபரேட்டர்களின் தனிப்பட்ட எண்ணிக்கை 2 ஆகவும் தனித்துவமான எண்ணிக்கையிலான ஆபரெண்டுகள் n ஆகவும் இருக்கும் எனவே V அல்லது சாத்தியமான குறைந்தபட்ச தொகுதி பின்வரும் சமன்பாடு ஆகும் V 2 η2log22 η2 நிரல் நிலை எனவே இப்பொழுது நிரல் நிலை எனப்படும் மற்றொரு சொல்லை வரையறுப்போம் நிரல் நிலை L என குறிப்பிடப்படபடுகிறது இது நிரலாக்க மொழியால் வழங்கப்படும் சுருக்கத்தின் அளவை அளவிடுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட நிரலாக்க மொழியில் இது எந்த அளவிலான சுருக்கத்தை வழங்குகிறது என்பது நிரல் நிலை L என குறிப்பிடப்படுகிறது L பின்வருமாறு குறிக்கப்படுகிறது L V V V என்பது குறைந்தபட்ச அளவு மற்றும் அளவாக இருக்கும் எனவே ஒரு மொழியைப் பயன்படுத்தி ஒரு நிரலை உருவாக்கினால் மொழியின் உயர் மட்ட நிலையில் என்ன நடக்கும் என்பது அந்த மொழி எடுக்கும் குறைந்த எஃபர்ட் ஆகும் எனவே ஒரு மொழியின் நிலை அதிகமாக இருந்தால் குறைந்த எஃபர்ட் மூலம் அந்த மொழியைப் பயன்படுத்தி நிரலை உருவாக்கலாம் ஒரு சிக்கலை தீர்க்க அசம்பிளி மொழியில் ஒரு நிரலை உருவாக்க எடுக்கும் எஃபர்ட் உயர் மட்ட மொழியில் ஒரு நிரலை உருவாக்குவதை விட அதிகமாக இருக்கும் அசம்பிளி மொழியில் ஒரு ப்ராஜெக்டை உருவாக்க அதிக எஃபர்ட் எடுக்க வேண்டும் என்பதை அறிவோம் ஏனென்றால் அது குறைந்த மட்ட மொழி அதேசமயம் உயர் மட்ட மொழி அல்லது எந்த குறைந்த மட்ட அளவிலான மொழியை நாம் எடுத்தாலும் பொதுவாக குறைந்த எஃபர்ட் எடுக்க வேண்டும் எனவே இந்த விஷயத்துடன் இது பொருந்துகிறது ஏனெனில் V வகுத்தல் V என்பது L க்கு சமமாக இருப்பதால் ஒரு மொழியின் உயர் மட்ட நிலை மொழியைப் பயன்படுத்தி அந்த நிரலுக்காக உருவாக்க வேண்டிய எஃபர்ட் குறைவாக இருக்கும் பொதுவாக எங்கள் சாதாரண உள்ளுணர்வில் இருந்து நாம் இந்த அசம்பிளி மட்ட மொழியைப் அதாவது குறைந்த மட்ட மொழியைப் பயன்படுத்தி ஒரு நிரலை எழுத விரும்பினால் அது C அல்லது C போன்ற உயர் மட்ட மொழியில் எழுதுவதைவிட அல்லது அதிக எஃபர்ட் எடுக்கும் என்பதை நாம் அறியலாம் அடுத்து நாம் எஃபர்ட் மற்றும் நேரத்தை வரையறுப்போம் எது அதிவேகமாக தேவைப்படுகிறது நிரலை உருவாக்கத் தேவையான எஃபர்ட் ஐ நிரலாக்க மொழியின் மட்டத்தின் நிரல் அளவையுடன் வகுப்பதன் மூலம் பெறலாம் ஏற்கனவே கோகோமோ மற்றும் பல நுட்பத்தைப் பயன்படுத்தி எஃபர்ட் மதிப்பிடப்பட்டுள்ளதை பார்த்தோம் இங்கே ஒரு நிரலை உருவாக்க தேவையான எஃபர்ட் ஐ எதைப் வகுப்பதன் மூலம் மதிப்பிட முடியும் நிரலாக்க மொழியின் மட்டத்தின் நிரல் அளவையுடன் வகுப்பதன் மூலம் குறியீட்டை உருவாக்க பயன்படும் கணிதம் மூலமாக எஃபர்ட் பின்வருமாறு சமமாக இருக்கும் என்று சொல்ல முடியும் E V L நிரலாக்க மொழியின் நிலை என்ன என்பதை L குறிக்கிறது இங்கே E என்பது மிகவும் சாதாரணமானது எனவே பொதுவாக E ஐ பின்வருமாறு கருதலாம் E என்பது ப்ராஜெக்ட்டை சரியாக செயல்படுத்த தேவையான மன பாகுபாடுகளின் எண்ணிக்கை எனவே E என்பது ப்ராஜெக்ட்டை செயல்படுத்த தேவையான மன பாகுபாடுகளின் எண்ணிக்கையும் நிரலைப் படித்து புரிந்துகொள்ள தேவையான எஃபர்ட்டும் ஆகும் எனவே நிரலாக்க எஃபர்ட் E ஐ L இன் மதிப்பை எவ்வளவு வைக்கும் என்று எழுதலாம் L இன் மதிப்பு ஆனது V வகுத்தல் V க்கு சமம் என்று நமக்கு தெரியும் எனவே L இன் மதிப்பை எவ்வளவு இங்கே வைப்பதன் மூலம் நாம் E ஐப் பெறுகிறோம் L இன் மதிப்பு V வகுத்தல் V க்கு சமமாக இருக்கும் எனவே எளிமைப்படுத்தும்போது அது பின்வரும் சமன்பாட்டை கொடுக்கும் E V2 V Since LV V புரோகிராமிங் எஃபர்ட் தொகுதியின் சதுரமாக மாறுபடும் புரோகிராமிங் எஃபர்ட் சமன்பாட்டை இங்கே பார்க்கலாம் புரோகிராமிங் எஃபர்ட் E தொகுதியின் சதுரமாக மாறுபடும் புரோகிராமிங் எஃபர்ட்டை தொகுதி V இன் ஒரு சதுரமாக வேறுபடுவதை இங்கே காணலாம் புரோகிராமிங் எஃபர்ட் தொகுதியின் சதுரமாக மாறுபடும் ஏற்கனவே உள்ள ஒரு ப்ரோக்ராமை பராமரிக்க தேவையான எஃபர்ட் E க்கு தொடர்புபட்டுள்ளது என்பதை அனுபவங்கள் காட்டுகின்றன எனவே ஹால்ஸ்டெட் பல சோதனைகளை நடத்தியுள்ளார் மற்ற ஆராய்ச்சியாளர்களும் பல சோதனைகளை மேற்கொண்டனர் ஏற்கனவே உள்ள ஒரு ப்ரோக்ராமை பராமரிக்க தேவையான எஃபர்ட்க்கு E நன்கு தொடர்புபட்டுள்ளது என்பதை நம் அனுபவம் காட்டுகிறது இங்கே வரையறுக்கபடும் ஒரு சொல் புரோகிராமரின் நேரம் புரோகிராமரின் நேரம் பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது TES இங்கு E என்பது எஃபர்ட் மற்றும் S என்பது மன பாகுபாடுகளின் வேகம் S இன் மதிப்பு உளவியல் ரீதியான பகுத்தறிவிலிருந்து அனுபவ ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் இது பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பு மற்றும் நிரலாக்க பயன்பாட்டிற்கான இந்த பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பு 18 ஆகும் எனவே பொதுவாக நிரலாக்க பயன்பாடுகளுக்கான S இன் மதிப்பு 18 ஆகும் அதாவது மன பாகுபாடுகளின் வேகம் பொதுவாக இது 18 ஆக அமைக்கப்பட வேண்டும் நிரலாக்க பயன்பாடுகளுக்கு S இன் மதிப்பு 18 ஆக எடுக்கப்பட வேண்டும் இந்த வகுப்பில் ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியலைப் பற்றி ஒரு பகுப்பாய்வு மதிப்பீட்டு முறையைப் பார்த்தோம் இது ஒரு ஹால்ஸ்டெட்டின் கோட்பாடு இதன் செயல்பாடு சிக்கலானது இது சில குறைந்த நிலை அளவுருக்களான ஆபரெண்டுகளின் எண்ணிக்கை மற்றும் நிரலில் தோன்றும் ஆபரேட்டர்களின் எண்ணிக்கை போன்றவற்றின் அடிப்படையில் புரிந்துகொள்ளும் எளிமை மற்றும் சுருக்கங்களின் நிலை போன்ற அளவுகோல் பண்புகளின் முறையான வரையறையையும் அளவையும் வழங்க முயற்சிக்கிறது ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியல் ஒரு பெரிய மென்பொருளின் பண்புகளின் மொத்த மதிப்பீடுகளை வழங்குகிறது ஆனால் தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நீட்டிக்கும் போது தவறான மதிப்பீடுகளை கொடுக்கிறது எனவே பராமரிப்பு எஃபர்ட் ஐ மதிப்பிடுவதற்கு ஹால்ஸ்டெட் மென்பொருள் அறிவியலை திறம்பட பயன்படுத்தலாம் என்பதை நாம் அறியலாம் ஹால்ஸ்டெட் சாப்ட்வேர் சயின்ஸ் ஒரு பெரிய மென்பொருளின் சொத்தின் மொத்த மதிப்பீடுகளையும் வழங்குகிறது ஆனால் அது தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நீட்டிக்கும்போது ஆனால் தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு நீட்டிக்கப்படுகிறது தனிப்பட்ட நிகழ்வுகளுக்கு ஹால்ஸ்டெட் சாப்ட்வேர் சயின்ஸ் தவறான மதிப்பீடுகளை கொடுக்கக்கூடும் இது ஒரு பகுப்பாய்வு மதிப்பீட்டு முறை இந்த இரண்டு புத்தகங்களிலிருந்தும் நான் குறிப்புகள் எடுத்துள்ளேன் சரி மிக்க நன்றி